அறிவுசார் சொத்து என்பதும் அறிவுசார் சொத்து உரிமைகளும் சமீப வருடங்களில் ஆச்சரியப்படத்தக்க வளர்ச்சியை சந்தித்திருக்கின்றன இப்போது இதற்கான காரணத்தின் ஒரு பகுதியாக இருப்பது என்னவென்றால் இன்று ஒரு இணைக்கப்பட்ட உலகம் இருப்பதால் ஒரு நாட்டில் இருந்து தயாரிக்கப்படும் பொருட்களை மற்றொரு நாட்டில் எளிதாக விற்க முடியும் ஒரு நாட்டில் உருவாக்கப்பட்ட அல்லது கருத்தரிக்கப் பட்ட விஷயங்கள் இப்போது வேறொரு நாட்டில் தயாரிக்கப்பட்டு உலகம் முழுவதும் விற்கப்படுகின்றன அப்படி ஒரு உலகில் நாம் வாழ்கிறோம் இதற்கான சிறந்த உதாரணம் ஐபோன் இப்போது ஐபோனின் பின்புறத்தில் உள்ள எழுத்தைப் பார்த்தால் ஆப்பிள் கம்பெனியால் கலிஃபோர்னியாவில் வடிவமைக்கப்பட்டு சீனாவில் உருவாக்கப்பட்டது என்ற சொற்றொடரைப் பார்க்கலாம் இது எல்லா ஆப்பிள் தயாரிப்புகளுக்கும் பொதுவானது குறிப்பாக ஐபோன்களுக்கு அறிவுசார் சொத்துரிமைகளின் ஆட்சி தான் ஆப்பிள் போன்ற ஒரு நிறுவனத்திற்கு அதன் தயாரிப்புகளை ஒரு நாட்டில் செய்து இன்னொரு நாட்டில் அவற்றைக் கூட்டி உருவாக்கி உலகம் முழுவதும் விற்பனை செய்து அதன் மூலம் வரும் ராயல்டி அல்லது விற்பனைக்கான பணம் அமெரிக்காவில் உள்ள ஆப்பிள் நிறுவனத்திற்கு மீண்டும் வரும் வகையில் ஒரு விஷயத்தை செய்வதற்கு அனுமதி அளிக்கிறது இப்போது அறிவுசார் சொத்துரிமை ஆட்சியின் காரணமாக இது சாத்தியமாகிறது ஆப்பிள் நிறுவனம் எந்த அறிவுசார் சொத்துரிமை ஆட்சியின் கீழ் இந்தப் படைப்புகளை உருவாக்குகிறதோ அதாவது ஐபோனுக்கான வடிவமைப்பு மற்றும் ஐபோனின் பொறியியல் ஆகியவற்றை அதே ஆட்சி ஆப்பிள் நிறுவனத்தின் அனைத்து அறிவுசார் சொத்துரிமை களையும் பாதுகாக்கிறது எந்தவகையில் என்றால் சர்வதேச ஆட்சியாக இந்த உரிமைகளை பல்வேறு நாடுகளில் அங்கீகாரம் செய்கிறது எனவே ஆப்பிள் நிறுவனத்தால் அமெரிக்காவில் இந்தப் பொருளை வடிவமைத்து சீனாவில் கூட்டி உருவாக்கி இந்தியா மற்றும் உலகமெங்கும் விற்பனை செய்ய முடிகிறது எனவே அறிவுசார் சொத்தின் இந்த ஆச்சரியப்படத்தக்க வளர்ச்சி தேசிய மற்றும் சர்வதேச ஏற்பாடுகளின் மூலம் ஏற்பட்டது இப்போது அதைப் பார்ப்போம் எனவே அறிவுசார் சொத்து மற்றும் சர்வதேச சட்டத்தைப் பார்க்கும்போது வடிவங்கள் வர்த்தக முத்திரைகள் மற்றும் பதிப்புரிமை ஆகியவற்றைப் பார்க்கலாம் அறிவுசார் சொத்து சட்டத்தின் மூன்று முக்கிய கிளைகள் இவைதாம் இன்னும் வேறு சில உண்டு ஆனால் வரலாறு மற்றும் பரிணாமம் மற்றும் இந்த உரிமைகளை சர்வதேச அளவில் ஏற்றுக் கொண்டது ஆகியவற்றைப் புரிந்து கொள்ள நாம் காப்புரிமையின் வர்த்தக முத்திரைகள் மற்றும் பதிப்புரிமை ஆகியவற்றைப் பார்ப்பது போதுமானது எனவே காப்புரிமை ஆட்சியானது இரண்டு பரந்த வகைப்பாட்டைக் கொண்டிருக்கலாம் ஒன்று தேசிய ஆட்சி மற்றொன்று சர்வதேச ஆட்சி தேசிய ஆட்சி என்பது உள்நாட்டு காப்புரிமை ஆட்சியைத் தவிர்த்து வேறொன்றும் இல்லை அமெரிக்கா ஜப்பான் சீனா ஐரோப்பிய ஒன்றியம் இந்தியா மற்றும் பல்வேறு நாடுகள் தங்களுக்கு என்று காப்புரிமைக்கான தேசிய ஆட்சிகளை வைத்துள்ளன காப்புரிமைகள் இத்தேசிய ஆட்சிகளால் வழங்கப்பட்டு தேசிய ஆட்சியின் எல்லைகளுக்குள் பாதுகாக்கப்படுகின்றன எனவே உங்களிடம் காப்புரிமை உள்ளது இது இந்தியாவில் வழங்கப்படுகிறது அதை அமெரிக்காவில் செயல்படுத்தவும் பாதுகாக்கவும் முடியாது ஜப்பானில் வழங்கப்பட்ட காப்புரிமையை சீனாவில் செயல்படுத்தவும் பாதுகாக்கவும் முடியாது சீனாவின் காப்புரிமையை சீனாவின் எல்லைகளுக்கு அப்பால் வேறு எந்த இடத்திலும் செயல்படுத்த முடியாது எனவே காப்புரிமை ஆட்சிகள் பெரும்பாலும் தேசிய ஆட்சிகள் ஆனால் சில சர்வதேச ஏற்பாடுகள் உள்ளன ஆகவே உலக காப்புரிமை போன்ற ஒன்று நம்மிடம் இன்னும் இல்லை அந்த கருத்து இன்னும் இல்லை மக்கள் அதை நோக்கிச் செயல்படுகிறார்கள் ஆனால் இன்று நம்மிடம் இருப்பது உள்ளூர் காப்புரிமை அலுவலகம் உள்நாட்டு அல்லது தேசிய காப்புரிமை அலுவலகங்களால் வழங்கப்பட்ட உள்ளூர் உரிமைகள் மற்றும் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு உரிமைகளை நகர்த்துவதற்கான ஒரு சர்வதேச ஏற்பாடு இப்போது காப்புரிமை ஆட்சியை பொருத்தவரை சர்வதேச வசதி என்பது பல்வேறு நாடுகளில் பல விண்ணப்பங்களைத் தாக்கல் செய்ய விண்ணப்பதாரர்களுக்கு உதவும் அளவிற்கு மட்டுமே உள்ளது ஆனால் பதிப்புரிமை விஷயத்தில் ஒரு நாட்டில் உருவாக்கப்பட்ட பதிப்புரிமை உலகம் முழுவதும் பாதுகாக்கப்படும் உலகளாவிய மாநாட்டை நாம் உருவாக்கியுள்ளோம் இப்போது நீங்கள் உங்களது மைக்ரோசாப்ட் கணினியை இயக்குவதற்கான சுவிட்சை அழுத்தும்போது அதன் வர்த்தக முத்திரையும் மேலும் அது உலகம் முழுவதும் பதிப்புரிமை மற்றும் பிற சட்டங்களால் பாதுகாக்கப்படுவதாக அறிவிப்பும் திரையில் வருகிறது வரலாற்றின் போக்கில் உருவாகியுள்ள சில வழிமுறைகளால் இது நடந்துள்ளது இப்போது காப்புரிமை ஆட்சிக்கு வருவோம் இதில் தேசிய ஆட்சி எனும் போது காப்புரிமைகளை வழங்கும் தேசிய காப்புரிமை அலுவலகங்களைக் குறிக்கிறோம் சர்வதேச ஆட்சி என்று நாம் சொல்வதில் சர்வதேச வர்த்தக சங்கம் போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தியுள்ள வர்த்தக ஒப்பந்தங்கள் உள்ளன ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் என்று நாம் சொல்லும் அறிவுசார் சொத்துரிமை குறித்த ஒப்பந்தங்கள் உள்ளன இது நாடுகளுக்கு அவர்கள் வைத்திருக்க வேண்டிய பாதுகாப்பின் தரம் என்னவாக இருக்க வேண்டும் எவ்வளவு காலம் விதிமுறைகள் இருக்க வேண்டும் காப்புரிமை அமலாக்க வழிமுறைகள் மற்றும் பல விஷயங்களுக்கான அளவுகோல்கள் என்ன என்பதைக் கூறுகிறது எனவே சர்வதேச உடன்படிக்கை என்று ஒன்றிருந்து அதில் பல்வேறு நாடுகளும் கையெழுத்திட்டிருந்தால் உங்களால் ஏற்படக்கூடிய இழப்புக்களை ஒத்திசைக்க முடியும் ஒரு நாட்டில் இழப்பு ஏற்பட்டால் மற்ற நாட்டில் ஒத்ததாக ஒரேமாதிரியாக அமையலாம் ஒப்பந்தங்களைத் தவிர நாடுகள் தங்களுக்குள் ஏற்படுத்திக் கொள்ளக் கூடிய சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள் அல்லது இருதரப்பு முதலீட்டு ஒப்பந்தங்கள் ஆகியவை உள்ளன இது நாடுகளுக்கோ அல்லது நாடுகளின் குழுக்களுக்கோ இடையே இரு தரப்பு ஏற்பாடாக இருக்கலாம் அப்படியானால் இது ஒரு நாட்டின் அறிவுசார் சொத்துரிமைகளை மற்றொரு நாட்டில் அங்கீகரிக்கவும் அனுமதிக்கும் மேலும் மென் சட்டம் என்று ஒன்று உள்ளது ஒப்பந்தங்களில் கடைசி சில வார்த்தைகளை மட்டும் நீக்குவதால் கையெழுத்திடப் படாமல் இருக்கும் ஒப்பந்தங்களை மென் சட்டங்கள் என்று சொல்லுவர் சர்வதேச ஏற்பாட்டின்படி ஒரு விஷயம் ஒப்பந்தமாக ஏற்றுக் கொள்ளப்படுவதற்கு முன்பு அதனை மென் சட்டமாக வெளியிட வேண்டும் இது நாடுகள் பின்பற்றுவதற்கான ஒரு வழிகாட்டுதலாகும் நாடுகளில் ஒருமித்த கருத்து இருந்தால் இறுதியில் அது ஒரு ஒப்பந்தத்தின் வடிவத்தை எடுக்கக்கூடும் எனவே ஒரு தேசிய அமைப்பு உதாரணமாக இந்தியாவின் காப்புரிமை முறையை நீங்கள் எடுத்துக் கொண்டால் அது ஐபிஓ என்று அழைக்கப்படும் காப்புரிமை அலுவலகத்தை உள்ளடக்கியது மேலும் காப்புரிமை அலுவலகத்தில் இருந்து எந்த ஒரு முறையீடும் தீர்ப்பாயங்களிடம் செல்கிறது இவை எவை என்றால் அறிவுசார் சொத்து மேல்முறையீட்டு வாரியம் அல்லது ஐஐபிஎப் மற்றும் எந்த ஒருவிதி முறையையும் அமலாக்கம் செய்யக்கூடிய அமலாக்கப் பொறிமுறையும் உள்ளது காப்புரிமை வழங்கப்பட்ட பின்பு யாராவது காப்புரிமையை மீறினால் உரிமைதாரர் நீதிமன்றத்திற்குச் செல்கிறார் இந்தியாவில் உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றம் ஆகியன உள்ளன இதுதான் தேசிய காப்புரிமை ஆட்சி அறிவுசார் சொத்து அலுவலகம் என்ற அலுவலகம் உள்ளது அதுவே காப்புரிமைகளை வழங்குகிறது இது தொடர்பாக மேல் முறையீடுகள் இருந்தால் அது ஐபிஏபி என்ற தீர்ப்பாயத்திற்குச் செல்கிறது வழங்கப்பட்ட காப்புரிமை குறித்து நீதிமன்றத்தில் கேள்வி எழுப்பப்பட்டால் அல்லது அமலாக்கம் தொடர்பாக நடவடிக்கை இருந்தால் மீறல் எதுவும் ஏற்பட்டு இருப்பதாகக் கூறினால் அது உயர் நீதிமன்றங்களுக்குச் செல்கிறது இறுதியில் உயர் நீதிமன்றத்திலிருந்து மேல் முறையீடு இருந்தால் அது உச்ச நீதிமன்றத்திற்கும் செல்லலாம் காப்புரிமை குறித்த சர்வதேச அமைப்பை இரண்டாகப் பிரிக்கலாம் ஒன்றை கணிசமான ஆட்சி என்றும் மற்றதை நடைமுறை ஆட்சி என்றும் சொல்லலாம் கணிசமான ஆட்சிக்குள் வருபவை எவை என்றால் சர்வதேச சட்டத்தில் உள்ள கணிசமான விதிகளில் மாற்றத்தை ஏற்படுத்துவதை நோக்கி எடுக்கப்பட்ட முயற்சிகள் நடைமுறை ஆட்சியைப் பொருத்தவரையில் நடைமுறை அம்சங்களைக் குறிக்கிறது காப்புரிமை சட்டத்தின் நடைமுறைப்படுத்துதல் பகுதியின் மேல் மட்டும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக் கூடிய சில ஒப்பந்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம் இது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான வேறுபாடாகும் ஏனென்றால் காப்புரிமைச் சட்டம் என்பது கணிசமான விதிகளை உள்ளடக்கியது உதாரணமாக எவை காப்புரிமை பெறத் தகுதியானவை என்பது ஒரு கணிசமான ஏற்பாடு ஆனால் அது நடைமுறை அம்சங்களையும் கொண்டுள்ளது தற்போது யார் காப்புரிமையைத் தாக்கல் செய்யலாம் ஒரு விண்ணப்பதாரருக்கான அளவுகோல்கள் என்ன செலுத்த வேண்டிய கட்டணம் என்னவாக இருக்கவேண்டும் காப்புரிமை அலுவலகத்தில் நீங்கள் தலையிடக் கூடிய நிர்வாக முறைகள் என்ன இவை அனைத்தும் காப்புரிமையின் நடைமுறை அம்சங்கள் அமைப்பைச் சார்ந்தவையாகும் இப்போது இதில் மிக முக்கியமான ஒப்பந்தம் எது என்றால் பாரிஸ் மாநாடு என்று நாம் அழைக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த பாரிஸ் மாநாடு காப்புரிமை ஆட்சியில் சில குறிப்பிட்ட கணிசமான மாற்றங்களை உருவாக்கியது அதன் பின்பு சர்வதேச வர்த்தகக் கழகம் வந்தது அதன்பின் தான் ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் என்று சொல்லப்படுவது ஏற்பட்டது இப்போது நடைமுறை பகுதியைப் பார்க்கும் போது காப்புரிமை ஒத்துழைப்பு ஒப்பந்தம் என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டது இதன்படி ஒரு நாட்டிலிருந்து விண்ணப்பதாரர்கள் வேறொரு நாட்டில் விண்ணப்பங்களைத் தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுவர் இதன்பின் காப்புரிமை சட்ட ஒப்பந்தம் என்ற ஒன்றின் மூலம் சில மாற்றங்களைச் செய்ய முயற்சி செய்யப்பட்டது ஆனால் அந்த மாற்றங்கள் பரவலாக ஏற்றுக் கொள்ளப்படவில்லை பாரிஸ் மாநாடானது காப்புரிமை களுக்கு எந்தவித குறைந்தபட்ச தரத்தையும் அமைக்கவில்லை ஒரு அமலாக்க வழிமுறையையும் கொண்டிருக்கவில்லை உறுப்பினர்களிடையே தகராறுகளைத் தீர்க்கும் பொறிமுறையையும் ஏற்படுத்தவில்லை ஆனால் பாரிஸ் மாநாடு என்ன செய்தது என்றால் ஒரு இணக்கமான காப்புரிமை ஆட்சியைக் கொண்டு வருவதற்கான தேவையை அது ஒருங்கிணைத்தது எனவே பாரிஸ் மாநாட்டிற்குப் பிறகு மிகவும் வளர்ச்சி அடைந்த ஒப்பந்தமான டிரிப்ஸ் ஒப்பந்தம் வந்தபோது தொழில்நுட்பம் உட்பட அனைத்துக்கும் பொருந்தக்கூடிய 20 ஆண்டுகாலம் என்ற காப்புரிமைக்கான கால அளவு குறித்த விதிகள் ஒத்துக் கொள்ளப்பட்டன முதல்முறையாக காப்புரிமை பெறுவதற்கான அளவுகோல்கள் முன்வைக்கப்பட்டன புதுமை புதுமையை நோக்கி அடியெடுத்து வைத்தல் மற்றும் பயன்பாடு ஆகிய மூன்று அளவுகோல்களின்படி காப்புரிமை வழங்கப்பட வேண்டும் என்று ட்ரிப்ஸ் ஒப்பந்தத்தில் முடிவு செய்யப்பட்டது இதில் அமலாக்கப் பொறிமுறையும் உள்ளதுஅதாவது காப்புரிமை மீறப்பட்டால் என்ன நடக்கும் காப்புரிமை அலுவலகத்தில் குறைகளைக் கொண்ட காப்புரிமை விண்ணப்பதாரர்கள் எவ்வாறு தங்கள் மேல் முறையீடுகளைச் செய்யமுடியும் என்பன போன்ற செயல்முறைகள் இப்போது பதிப்புரிமை ஆட்சிக்கு இதேபோல் இரண்டு பகுதிகள் இருந்தன பதிப்புரிமை ஆட்சியின் தேசிய பரிணாம வளர்ச்சி மற்றும் சர்வதேச பரிணாம வளர்ச்சி தேசிய பரிணாம வளர்ச்சியானது பதிப்புரிமை வரம்புகள் உடனேயே பெரும்பாலும் தொடர்புடையது காப்புரிமை போலவே பதிப்புரிமையும் ஒரு நாட்டின் எல்லைகளுக்கு உள்ளேயே செயல்படுத்தப்பட்டது சர்வதேசப் பகுதியானது இருதரப்பு நாடுகளுக்கிடையேயான ஏற்பாடுகளைக் குறிப்பதாக இருந்தது இத்தகைய இரு தரப்பு ஏற்பாடு பொதுவாக பரஸ்பர ஏற்பாட்டுடன் வந்தது பரிமாற்றம் என்பது ஒரு நாடு மற்றொரு நாட்டின் பதிப்புரிமை பெற்ற படைப்புகளை மதிக்குமானால் பயனாளி ஆன நாடு அதே பாதுகாப்பை மற்ற நாட்டிற்கும் வழங்கும் எனவே இது பரஸ்பரக் கொள்கையின் அடிப்படையில் செயல்பட்டது பதிப்புரிமை ஆட்சி என்பது பல்வேறு மரபுகளை உள்ளடக்கியது முதலில் உள்ளது பெர்ன் மரபு ஆகும் இலக்கியப் படைப்புகளின் பதிப்புகள் உலகெங்கிலும் அமலாக்கப் படுவதை பெர்ன் மரபு எளிதாக்கியது பதிவு என்பது கட்டாய நிபந்தனை அல்ல என்று அது கூறியது இதனால் பதிப்புரிமையின் மூலம் உங்களால் படைப்பின் நகலைப் பெற முடியும் பதிப்புரிமை பெற்ற ஒரு படைப்பை ஒரு நாட்டில் உருவாக்கி அதைப் பதிவு செய்யாமல் வேறொரு நாட்டில் அதன் உரிமையை செயல்படுத்த முடியும் அதன் பின்பு உலகளாவிய பதிப்புரிமை மாநாடு வந்தது பின்பு ரோம் மாநாடு டிரிப்ஸ் ஒப்பந்தம் விபோ ஒப்பந்தம் ஆகியவை வந்தன இவையெல்லாம் என்ன செய்தன முதலில் அவர்கள் தேசத்துக்கான நடத்தும் முறை கொள்கையை கொண்டு வந்தார்கள் மிகவும் விரும்பப்படும் தேசத்துக்கான நடத்தும் முறையையும் கொண்டு வந்தார்கள் இப்போது இவை சர்வதேச சட்டத்தில் உள்ள இரண்டு கொள்கைகள் ஆகும் இது உங்கள் நாட்டினருக்கு உங்கள் குடிமக்களுக்கு நீங்கள் வழங்கும் பாதுகாப்பு வெளிநாட்டவருக்கும் வழங்கப்பட வேண்டும் என்று கூறுகிறது எனவே வெளிநாட்டவர்கள் உங்கள் எல்லைக்குள் இருக்கும் போது அவர்களை சமமாகக் கருதுகிறீர்கள் மிகவும் விரும்பப்படும் நடத்தும் முறை என்பது மற்றொரு சமத்துவக் கொள்கை ஆகும் அதில் நீங்கள் ஒரு நாட்டிற்கு ஒரு குறிப்பிட்ட சலுகை அல்லது நடத்தும் முறையை வழங்கினால் நீங்கள் அந்நாட்டை மிகவும் விரும்பும் நாடாகக் கருதுகிறீர்கள் மற்ற எல்லா நாடுகளுக்கும் இதே போன்ற நடத்தும் முறையை வழங்க வேண்டும் எனவே இது உலக அளவில் சமத்துவம் அதே நேரத்தில் தேசிய நடத்தும் முறை என்பது உங்கள் நாட்டிற்குள் சமத்துவம் இப்போது பதிப்புரிமை ஆட்சி பதிப்புரிமைக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடிய படைப்புகளின் தன்மைகளை விவரித்தது ஒப்பந்தங்கள் பதிப்புரிமை காலத்தையும் உள்ளடக்கியதாக இருந்தன பதிப்புரிமையின் கால அளவானது அதிகரித்து கொண்டே வருகிறது மேலும் அது பல்வேறு நாடுகளின் சட்டப் பார்வைக்கு அடியில் மாறவும் அதிகரிக்கவும் செய்து வருகிறது பதிப்புரிமையின் அமுலாக்கத்திற்கு பதிவு என்பது தேவையில்லை என்பதையும் பதிப்புரிமை ஆட்சி சொல்லியது டிரிப்ஸ் ஒப்பந்தமானது கருத்து மற்றும் அதன் வெளிப்பாடு ஆகியவற்றை இரு வேறு கூறுகளாகக் கருதும் நிலைப்பாட்டைக் காப்புரிமை சட்டத்துக்குள் கொண்டு வந்தது இச்சட்டத்தின்படி பதிப்புரிமை என்பது கருத்துக்களைப் பாதுகாக்காது கருத்துக்களின் வெளிப்பாட்டைத் தான் பாதுகாக்கும் பதிப்புரிமை ஆட்சி கருத்துக்களுக்கு பாதுகாப்பை வழங்கினால் குற்றப்புலனாய்வு நாவல்கள் அனைத்திலும் ஒரு துப்பறிவாளன் குற்றத்தை யார் செய்தது என்று கண்டுபிடிப்பது என்பது உள்ளதால் அவை யாவும் ஒரே யோசனையின் கீழ் வந்துவிடும் அதே சமயம் ஒரு யோசனையின் வெளிப்பாடு மட்டும் பாதுகாக்கப்பட்டால் அது வெவ்வேறு எழுத்தாளர்களை ஒரே விஷயத்தைப் பயன்படுத்தித் தங்கள் படைப்புகளை எழுத அனுமதிக்கிறது இது வெவ்வேறு எழுத்தாளர்களை வெவ்வேறு படைப்புகளுடன் வர அனுமதிக்கிறது அதனால் தான் பதிப்புரிமை ஆட்சியானது யோசனையைப் பாதுகாப்பதில்லை யோசனையின் வெளிப்பாட்டை மட்டுமே பாதுகாக்கிறது வர்த்தக முத்திரை யானதும் வெவ்வேறு சர்வதேச மரபுகளைக் கொண்டுள்ளது நம்மிடம் பாரிஸ் மாநாடு உள்ளது இது வடிவங்களுக்கும் பொதுவானது மேட்ரிட் ஒப்பந்தங்கள் உள்ளன வர்த்தக முத்திரை சட்ட ஒப்பந்தம் உள்ளது வகைப்பாடு குறித்த ஒப்பந்தம் உள்ளது மீண்டும் டிரிப்ஸ் WTO ஆகியவை உள்ளன இப்போது சர்வதேச நிகழ்வில் வர்த்தக முத்திரை ஆட்சி என்ன செய்தது என்றால் ஒத்திசைவைக் கொண்டு வந்தது ஏன் என்றால் எல்லாவற்றையும் விட அதிகமான பிராண்டுகள் தொடர்ந்து ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாட்டிற்குப் பயணிக்கின்றன மெர்சிடிஸ் பென்ஸ் நிறுவனம் ஒரு நிறுவனமாக இந்தியாவில் காலடி எடுத்து வைக்கும் முன்பே அவர்களது தயாரிப்புகள் இங்கு விற்கப்பட்டன கார் பராமரிப்பு வேலைகளும் இங்கு செய்யப்பட்டன சர்வதேச நற்பெயரைக் கொண்ட பிராண்டுகளுக்குக் குறிப்பாக ஒத்திசைவு என்பது அவசியமான முன் தேவையாக இருந்தது இந்த ஒப்பந்தங்கள் வர்த்தக முத்திரை களுக்கான கால அளவையும் தீர்மானித்தன காப்புரிமைகள் பதிப்புகள் போலல்லாமல் வர்த்தக முத்திரைகளுக்கான கால அளவு என்பது புதுப்பிக்கக் கூடியதாக ஏற்படுத்தப்பட்டது எனவே ஒவ்வொரு கால அளவின் முடிவிலும் நீங்கள் வர்த்தக முத்திரையைப் புதிப்பித்து அதை உயிரோடு வைத்திருக்க இயலும் உதாரணமாக கொக்ககோலா என்பது ஒரு வர்த்தக முத்திரை இது நூறு ஆண்டுகளாக உயிருடன் வைக்கப்பட்டுள்ளது மேலும் நம்மிடம் தேசிய நடத்தும் முறை மற்றும் மிகவும் விருப்பமான தேசத்துக்கான நடத்தும் முறை ஆகியவை உள்ளன இதனால் ஒரு நாட்டிற்குள் வெளிநாட்டினரின் மேல் பாகுபாடு காட்டப்படுவதில்லை வெளிநாடுகளும் ஒன்றுக்கொன்று பாகுபாடு காட்டவில்லை ட்ரிப்ஸ் ஒப்பந்தம் சேவை மதிப்பெண்களையும் அறிமுகப்படுத்தியது மேலும் முக்கியமாக நாம் பதிப்புரிமை ஆட்சி மற்றும் காப்புரிமை ஆட்சி ஆகியவற்றை ஒப்பிடும்போது இந்த இரண்டு காட்சிகளும் கட்டாய உரிமத்தை வழங்க அனுமதிக்கின்றன ஒரு படைப்பின் சரியான உரிமையாளர் தனது படைப்பு அல்லது அவரது கண்டுபிடிப்பு தொடர்பாக வேறொரு நபருக்கு உரிமம் வழங்க மறுத்தால் பதிப்புரிமை ஆட்சி மற்றும் காப்புரிமை ஆட்சி இரண்டுமே விருப்பம் உள்ள ஒருவரை கட்டாய உரிமம் பெறுவதற்கு அனுமதிக்கின்றன இது அரசாங்கத்தால் வழங்கப்படும் உரிமம் ஆகும் வர்த்தக முத்திரை ஆட்சிக்கு கட்டாய உரிமம் வழங்கும் பொறிமுறை இல்லை அதாவது ஒருவர் ஒரு அடையாளத்தைக் கொண்டிருந்தால் அது அவருடைய முழுமையான தனியார் சொத்து அதைப் பயன்படுத்த இன்னொருவருக்கு உரிமை இல்லை